வணக்கம் அடிப்படை மின் சர்க்யூட்கள் குறித்த பாடத்தின் 5 வது வாரத்திற்கு வரவேற்கிறோம் இந்த வாரத்தில் பர்ஸ்ட் ஆர்டர் மற்றும் செகண்ட் ஆர்டர் பற்றி பேசுவோம் குறிப்பாக இன்று பர்ஸ்ட் ஆர்டர் ஆர் சி சர்க்யூட்கள் பற்றி பேசுவோம் எனவே பர்ஸ்ட் ஆர்டர் ஆர் சி சர்க்யூட்கள் பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று பார்ப்போம் சி சர்க்யூட்டுக்குச் செல்வதற்கு முன் பர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட்டுக்கான பொருள் என்ன என்பதைப் புரிந்து கொள்வோம் ஒரு ரெசிஸ்டர் மற்றும் கெப்பாசிட்டர் கொண்ட ஒரு சர்க்யூட் மற்றும் ஒரு ரெசிஸ்டர் மற்றும் ஒரு இன்டக்டர் கொண்ட ஒரு சர்க்யூட் ஆகியவற்றைக் கொண்ட இரண்டு வகையான எளிய சர்க்யூட்கள் பற்றி நாம் விவாதிப்போம் இவை பொதுவாக ஆர் சி மற்றும் ஆர் எல் சர்க்யூட்கள் என அழைக்கப்படுகின்றன இப்போது இந்த ஆர் சி மற்றும் ஆர் எல் சர்க்யூட்களின் பகுப்பாய்வு கிர்ச்சாஃப் சட்டத்தை kirchhoffs law பயன்படுத்தி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்களுக்கு செய்ததைப் போலவே செய்யப்படுகிறது கிர்ச்சாஃப் சட்டத்தை kirchhoffs law முற்றிலும் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்களுக்கு பயன்படுத்துவது எளிதானது ஏனெனில் இது ஒரு இயற்கணித சமன்பாட்டை கொடுக்கிறது அது தீர்க்க எளிதானது சி மற்றும் ஆர் எல் சர்க்யூட்களுக்கு ஒரே சட்டத்தை பயன்படுத்தும் போது அது ஒரு டிஃபரன்ஷியல் சமன்பாட்டை உருவாக்குகிறது இந்த டிஃபரன்ஷியல் சமன்பாட்டை கிர்ச்சாஃப் சட்டத்தைப் kirchhoffs law பயன்படுத்தி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்களை தீர்க்கும் போது நமக்கு கிடைக்கும் இயற்கணித சமன்பாட்டுடன் ஒப்பிடும்போது இதை தீர்ப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும் இப்போது ஆர் சி மற்றும் ஆர் எல் சர்க்யூட்களை பகுப்பாய்வு செய்வதன் விளைவாக ஏற்படும் டிஃபரன்ஷியல் சமன்பாடு பர்ஸ்ட் ஆர்டரில் உள்ளது அதனால்தான் இந்த வகை சர்க்யூட்களை பர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட் என்று அழைக்கிறோம் எனவே பர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட் பர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் சமன்பாட்டின் மூலம் வகைப்படுத்தப்படுகிறது என்று நாம் கூறலாம் எனவே பர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் சமன்பாட்டை நீங்கள் எங்கு பார்த்தாலும் இது ஒரு பர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட் என்று கூறலாம் இந்த பர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட்களை தூண்ட இப்போது இரண்டு வழிகள் உள்ளன முதல் வழி சர்க்யூட்டில் உள்ள சேமிப்பக உறுப்புகளின் ஆரம்ப நிலைமைகளைப் பயன்படுத்துவதன் மூலம் ஆகும் இதன் பொருள் ஆரம்பத்தில் நீங்கள் கெப்பாசிட்டர் அல்லது இன்டக்டரை சார்ஜ் செய்து அந்த சார்ஜ் செய்யப்பட்ட கெப்பாசிட்டர் மற்றும் இன்டக்டரை சர்க்யூட்டில் செருகினால் அந்த சர்க்யூட்டின் ஆற்றல் சோர்ஸ் என்பது கெப்பாசிட்டர் அல்லது இன்டக்டரில் சேமிக்கப்படும் மொத்த ஆற்றலாக இருக்கும் எனவே ஆற்றலை வழங்க எந்த வெளிப்புற வோல்டேஜ் அல்லது கரண்ட் சோர்ஸ் இருக்காது இந்த சர்க்யூட்கள் சோர்ஸ் ப்ரீ சர்க்யூட்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஏனெனில் அந்த சர்க்யூட்டில் எந்த வெளிப்புற சொர்ஸும் நம்மிடம் இல்லை நம்மிடம் கெப்பாசிட்டர் அல்லது இன்டக்டர் உள்ளது அதில் சில ஆரம்ப ஆற்றல் சேமிக்கப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் அந்த உறுப்புகளில் ஆற்றல் சேமிக்கப்படுகிறது என்றும் இந்த ஆற்றல் சர்க்யூட்டில் கரண்டை ஏற்படுத்தும் என்றும் படிப்படியாக இது ரெசிஸ்டர்களில் சிதறடிக்கப்படும் என்றும் நாம் கருதுகிறோம் ஏனென்றால் ஆர் சி அல்லது ஆர் சர்க்யூட்களை பற்றி பேசும்போது ஒரு ரெசிஸ்டர் தொடர்ந்தோ அல்லது சர்க்யூட்டுக்கு இணையாகவோ இருக்கும் கெப்பாசிட்டர் மற்றும் இன்டக்டரில் முன்னர் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ஆற்றலை படிப்படியாகக் குறைய ரெசிஸ்டர் பொறுப்பாகும் சோர்ஸ் ப்ரீ சர்க்யூட்கள் என்றாலும் அது சுயாதீன சோர்ஸ்களிலிருந்து விடுபட்டது என்று பொருளாகும் இவையோடு சில சார்பு சோர்ஸ்களும் இருக்கலாம் இந்த சொற்பொழிவில் நாம் முன்னேறும்போது அந்த நிகழ்வுகளைப் பார்ப்போம் பர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட்களை தூண்டுவதற்கு இரண்டாவது வழி சுயாதீன ஸோர்ஸ்களை பயன்படுத்துவதாகும் முதல் பகுதியில் சோர்ஸ் ப்ரீ சர்க்யூட்கள் என்று அழைக்கப்படுகின்ற அதாவது எந்த சோர்ஸ் ப்ரீ சர்க்யூட்கள் நம்மிடம் உள்ளது இரண்டாவதாக நாம் ஒரு சுயாதீன சோர்ஸ் பயன்படுத்துவதன் மூலம் பர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட்களை தூண்டுகிறோம் முதலில் சோர்ஸ் ப்ரீ ஆர் சி சர்க்யூட்களை பற்றி தெரிந்துகொள்வோம் சோர்ஸ் ப்ரீ ஆர் சி சர்க்யூட் என்றால் நம்மிடம் வெளிப்புற வோல்டேஜ் அல்லது கரண்ட் சோர்ஸ் சர்க்யூட்டுடன் இணைக்கப்படவில்லை ஒரு சோர்ஸ் ப்ரீ ஆர் சி சர்க்யூட்டை நாம் எவ்வாறு உணர முடியும் ஒரு டிசி சோர்ஸ் திடீரென துண்டிக்கப்படும் போது இது நிகழும் உங்களிடம் சுவிட்ச் மூலம் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இணைக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக் கொள்வோம் அது V ஆக இருக்கலாம் ஆரம்பத்தில் இந்த சுவிட்சை நாம் இணைத்தோம் பின்னர் சிறிது நேரம் கழித்து திடீரென்று இந்த சுவிட்சைத் துண்டித்து விட்டோம் எனவே அந்த விஷயத்தில் நாம் கெப்பாசிட்டர் முழுவதும் வோல்டேஜை பயன்படுத்தும்போது கெப்பாசிட்டர் சார்ஜ் செய்யப்படும் மற்றும் ஆற்றல் சேமிக்கப்படும் மேலும் நாம் துண்டிக்கும் போது சர்க்யூட் படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல் இருக்கும் எனவே இப்போது ரெஸிஸ்டரின் தொடர் சேர்க்கையை கருத்தில் கொள்வோம் ஆரம்பத்தில் சார்ஜ் செய்யப்படுகிறது என்றால் ஆற்றல் கெப்பாசிட்டரில் சேமிக்கப்படுகிறது என்று அர்த்தம் கெப்பாசிட்டரில் சேமிக்கப்படும் ஆற்றல் சர்க்யூட்டில் இருக்கும் ரெசிஸ்டர் மூலம் எவ்வாறு வெளியிடப்படும் என்பதைப் பார்ப்போம் இந்த ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ள உருவத்தில் நம்மிடம் உள்ள ரெசிஸ்டர் மற்றும் கெப்பாசிட்டரை ஒன்றாக காணலாம் ஆனால் இது ரெசிஸ்டர் மற்றும் கெப்பாசிட்டரின் கலவையின் ஈகுவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக அல்லது ஈகுவலன்ட் கெப்பாசிடன்ஸ் ஆக இருக்கலாம் எனவே உங்களிடம் பல கெப்பாசிட்டர்கள் மற்றும் பல ரெஸிஸ்டர்கள் இருந்தால் நீங்கள் அனைத்தையும் இணைத்து ஈகுவலன்ட் ஆர் சி சர்க்யூட் ஒன்றை உருவாக்கலாம் எனவே சி மற்றும் ஆர் ஈகுவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் மற்றும் ஈகுவலன்ட் ரெசிஸ்டன்சாக கருதப்படலாம் இப்போது நாம் சர்க்யூட்டின் circuit ரெஸ்பான்ஸை கண்டுபிடிக்க வேண்டும் சர்க்யூட்டின் ரெஸ்பான்ஸ் என்றால் இந்த சர்க்யூட்டில் கெப்பாசிட்டராக இருக்கும் உறுப்புகளில் சேமிக்கப்படும் ஆற்றல் அதாவது கெப்பாசிட்டரிலிருந்து வெளியிடப்படும் போது சர்க்யூட் வினைபுரியும் விதம் ஆகும் கெப்பாசிட்டர் ஆரம்பத்தில் சார்ஜ் செய்யப்பட்டு ரெஸிஸ்டன்சுடன் இணையாக இணைக்கப்பட்டிருக்கும் போது சர்க்யூட் செயல்திறன் எப்படி இருக்கும் என்பதைப் பார்ப்போம் இந்த விஷயத்தில் கெப்பாசிட்டர் ஆரம்பத்தில் சார்ஜ் செய்யப்படுவதால் நேரம் t என்பது 0 க்கு சமம் என்று வைத்துக் கொள்ளலாம் கெப்பாசிட்டர் என்ற ஆரம்ப வோல்டேஜை இந்த ஆரம்ப வோல்டேஜ் கெப்பாசிட்டர் முழுவதும் t என்ற நேரத்தில் 0 க்கு சமம் எனவே கெப்பாசிட்டரில் சேமிக்கப்படும் ஆற்றலின் மதிப்பு ஆக இருக்கும் சர்க்யூட்டில் ஒரு லூப் இருக்கும் மேலும் இந்த குறிப்பிட்ட முனையில் கிர்ச்சாஃப் kirchhoffs கரண்ட் சட்டத்தைப் kirchhoffs பயன்படுத்தினால் நாம் என்பதைப் பெறுவோம் கெப்பாசிட்டர் வழியாக பாயும் கரண்ட் ஆகும் ரெசிஸ்டர் R வழியாக பாயும் கரண்ட் ஆகும் எனவே t என்ற எந்த நேரத்திலும் ரெஸிஸ்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் அல்லது கெப்பாசிட்டரின் வோல்டேஜை சமம் என்று கூறலாம் ஏனெனில் இவை இரண்டும் இணையாக இருப்பதால் வோல்டேஜ் இரு கூறுகளிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் இதன் மதிப்பு v ஆகும் இப்போது இது பர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் சமன்பாடு ஆகும் ஏன் இந்த சமன்பாட்டை பர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் சமன்பாடு என்று கூறுவீர்கள் ஏனெனில் வோல்டேஜ் V இன் முதல் டெரிவேட்டிவ் மட்டுமே இதில் உள்ளது இப்போது இதை மறுசீரமைத்தால் நமக்கு கிடைப்பது இரு தரப்பையும் ஒருங்கிணைத்தால் நாம் பெறுவது எனவே எளிமைக்காக இந்த விஷயத்தில் நிலையான சொல் ln A என்று கருதுவோம் A என்பது இண்டெகரேஷன் மாறிலி ஆகும் எனவே நாம் செய்ய வேண்டிய அடுத்த பணி இருபுறமும் e இன் பவரை எடுக்க வேண்டும் நாம் பெறுவது இப்போது என்ற ஆரம்ப நிபந்தனையை கருத்தில் கொள்கிறோம் எனவே இரு கூறுகளிலும் உள்ள வோல்டேஜ் அது கெப்பாசிட்டர் அல்லது ரெஸிஸ்டர் என்பது நேரத்தை பொறுத்து மாறுபடும் ஒரு கூறு ஆகும் எனவே ஆர் சி சர்க்யூட்டின் வோல்டேஜ் ரெஸ்பான்ஸை ஆரம்ப வோல்டேஜின் அதிவேக சிதைவு என்பதை இது காட்டுகிறது இப்போது ரெஸ்பான்ஸ் என்பதற்கு சேமிக்கப்பட்ட ஆரம்ப ஆற்றல் மற்றும் சர்க்யூட்டின் இயல்பான தன்மை காரணமாகும் எனவே இது வேறு எந்த வெளிப்புற வோல்டேஜ் அல்லது கரண்ட் சோர்ஸாகவும் இருக்காது இது வெறும் சர்க்யூட்டின் இயற்கையான ரெஸ்பான்ஸ் என அழைக்கப்படுகிறது சர்க்யூட்டுடன் இணைக்கப்பட்ட வெளிப்புற சோர்ஸ் எதுவும் இல்லை என்றாலும் வெளிப்புற ஆற்றல் சிதறடிக்கப் படுவதாலும் சர்க்யூட்டுக்கான ரெஸ்பான்ஸ் என்பது சர்க்யூட்டின் இயற்கையான ரெஸ்பான்ஸ் என்று அழைக்கப்படுகிறது எனவே சர்க்யூட்டின் இயல்பான பிரதிபலிப்பு சர்க்யூட்டின் நடத்தையை குறிக்கும் இது வெளிப்புற தூண்டுதல் இன்றி சர்க்யூட் வோல்டேஜ் மற்றும் சர்க்யூட் கரண்டின் அடிப்படையில் இருக்கும் இப்போது நீங்கள் இயற்கையான ரெஸ்பான்ஸை வரைபடமாக பிரதிநிதித்துவப்படுத்தும் போது அது கீழே உள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ளதைப் போலவே இருக்கும் நம்மிடம் என்ற கூறு இருக்கிறது இங்கே பார்ப்பீர்கள் நேர மாறிலி என்று அழைக்கப்படும் மற்றொரு கூறு உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் அது τ என்ற கிரேக்க எழுத்தால் குறிக்கப்படுகிறது இந்த முறை மாறிலி τ RC எனவே நேரத்தை பொறுத்து இந்த செயல்பாட்டை திட்டமிடும்போது வரைந்தால் அது அதிவேகமாக சிதைந்து கொண்டிருப்பதைக் காணலாம் எனவே நாம் t 0 நேரத்தை எடுத்துக் கொள்ளும்போது வோல்டேஜின் ஆரம்ப மதிப்பு என்று இருந்தது அதன் பிறகு இந்த காரணி காரணமாக அது சிதைந்து போகிறது இறுதியில் அனைத்து சக்திகளும் ரெஸிஸ்டரால் சிதறடிக்கப்படும் எனவே t ஐ 0 க்கு சமமாக அமைக்கும் போது இது ஒரு ஆரம்ப நிலை என்று கூறுகிறோம் எனவே இயற்கையான ரெஸ்பான்ஸ் வெளிப்புற ஆதாரங்கள் ஏதுமில்லாமல் சர்க்யூட்களின் தன்மையைப் பொறுத்தது உண்மையில் சர்க்யூட்டுக்கு ரெஸ்பான்ஸ் மட்டுமே உள்ளது ஏனெனில் ஆரம்பத்தில் சேமிக்கப்பட்ட ஆற்றல் கெப்பாசிட்டரில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது எனவே இயற்கையான ரெஸ்பான்ஸில் சர்க்யூட்டுக்குள் சிதற வேண்டிய உள் ஆற்றல் மட்டுமே இருக்கும் இப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நேரம் t க்கு சமமாக இருக்கும்போது அதாவது t ஐ τ க்கு சமமாக இருந்தால் அதாவது t ஐ τ உடன் மாற்றினால் இது வெறும் என்று ஆகிவிடும் எனவே அந்த நேரத்தில் என்று கிடைக்கும் ஆகவே நேரம் t நேரம் மாறிலிக்கு சமம் என்று நாம் கூறும்போது ரெஸ்பான்ஸ் 1e இன் காரணி க்கு சிதைந்துவிடும் இதன் பொருள் அதன் ஆரம்ப மதிப்பின் 36 8 சதவீதம் ஆக சிதைந்துவிடும் மதிப்பின் சீ என்பது t க்கு τ ஐ சமமாக மாற்றுவதன் மூலம் எளிமைப்படுத்தும்போது இந்த மதிப்பைப் பெறுகிறோம் எனவே சர்க்யூட்டில் τ பிரதிநிதித்துவப்படுத்தும் போது எனவே என்பதன் மதிப்பை வரைந்தால் அதாவது நீங்கள் வகுக்கும் எண்ணாக எடுத்துக் கொண்டால் இது என்று மாறும் இந்த மதிப்பை நேரத்தை பொறுத்து நாம் வரைந்தால் மற்றும் நேரத்தை t இன் பெருக்கமாக எடுத்துக்கொள்வோம் அதுவே கால மாறிலி ஆகும் எனவே நீங்கள் ஒப்பிட்டுப் பார்த்தால் 5τ க்குப் பிறகு அதாவது 5 மடங்குக்குப் பிறகு வோல்டேஜின் v 1 சதவீதத்திற்கும் குறைவாக உள்ளது கெப்பாசிட்டர் சார்ஜ் முழுமையாக வெளியேற்றப்படுகிறது அல்லது மாற்றாக 5 மடங்கு மாறிகளுக்குப் பிறகு முழுமையாக சார்ஜ் செய்யப்படுகிறது அதாவது நேரத்தில் எந்த மாற்றங்களும் நிகழாதபோது சர்க்யூட் அதன் இறுதி நிலை அல்லது நிலையான நிலையை அடைய 5 τ ஆகும் ஒவ்வொரு τ என்ற நேர இடைவெளியிலும் வோல்டேஜ் அதன் முந்தைய மதிப்பில் 36 8 சதவீதம் குறைக்கப்படுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட அட்டவணையில் இருந்து τ என்ற ஒவ்வொரு நேரத்தின் அதிகரிப்புக்கும் சமமாக வோல்டேஜ் அதன் முந்தைய மதிப்பில் இருந்து 36 8 சதவிகிதம் குறையும் ஏனெனில் இது வெறும் Vt e ஆகும் எனவே நீங்கள் தொடர்ந்து t மதிப்பை மாற்றினால் இது எப்போதும் Vt இன் 36 8 சதவிகிதத்திற்கு சமமாக இருக்கும் எனவே இது t இன் எந்த மதிப்பையும் பொருட்படுத்தாது எனவே t இன் மதிப்பை τ 2τ அல்லது 3τ எனக் கொண்டால் அல்லது மதிப்பு எதுவாக இருந்தாலும் நாம் பெறுவது அதன் முந்தைய மதிப்பில் 36 8 சதவீதமாகும் இப்போது நேர மாறிலி சிறியதாக இருக்கும் போது மிக விரைவாக வோல்டேஜ் குறையும் அதாவது ஆர் சி சர்க்யூட்டின் வேகமான நேர ரெஸ்பான்ஸை நாம் கொண்டிருக்கிறோம் இந்த குறிப்பிட்ட படத்தை பார்த்தால் நேர மாறிலி சிறியதாக இருக்கும்போது τ என்பது ஆர்சி ஆகும் அதாவது ஆர் மற்றும் சி இன் பெருக்கு தொகையாகும் இது சிறியதாக இருக்கும் போது வளைவின் சாய்வு மற்றவற்றுடன் ஒப்பிடும்போது வோல்டேஜ் மிக வேகமாக சிதைந்து வருவதைக் காட்டுகிறது τ இன் மதிப்பை மேலும் குறைப்பது சர்க்யூட்டின் வோல்டேஜின் சிதைவு ஏற்படுகிறது மற்றும் உங்களிடம் τ பெரியதாக இருந்தால் சர்க்யூட்டின் மெதுவான ரெஸ்பான்ஸை காண்பீர்கள் எனவே சிறிய நேர மாறிலி விரைவான ரெஸ்பான்ஸை கொடுக்கும் என்று கூறலாம் நிலையான நிலையை விரைவாக அடையலாம் அதேசமயம் நமக்கு பெரிய நேர மாறிலி இருக்கும் போது அது மெதுவான ரெஸ்பான்ஸை கொடுக்கும் ஏனெனில் அதன் நிலையான நிலை மதிப்பை அடைய அதிக நேரம் எடுக்கும் இப்போது எந்த விகிதத்தில் நேர மாறிலி சிறியதாக இருந்தாலும் அல்லது பெரியதாக இருந்தாலும் சர்க்யூட் 5 நேர மாறிலியில் அதன் நிலையான நிலையை அடையும் 5 நேர மாறிலிகளில் சர்க்யூட் வோல்டேஜ் இருப்பதால் வோல்டேஜ் மதிப்பு அதன் ஆரம்ப மதிப்பில் 1 சதவீதத்திற்கும் குறைவாகக் அதன் முந்தைய மதிப்பிலிருந்து குறையும் எனவே நேர மாறியின் மதிப்பு சிறியது அல்லது பெரியது அது எதையும் பாதிக்காது நிலையான நிலை நேரம் நேர மாறிலி 5 மடங்கு τ ஆக இருக்கும் நேர மாறிலி சிறியதாக இருக்கும்போது 5 மடங்கு τ என்பது அங்கே சிறியதாக இருக்கும் மேலும் சர்க்யூட் நிலையான நிலை மதிப்பை விரைவாக எட்டும் இப்போது வோல்டேஜ் v ஐப் பயன்படுத்தி கரண்டை காணலாம் t என்ற குறிப்பிட்ட நேரத்தில் ரெஸிஸ்டரில் சிதறடிக்கப்பட்ட பவர் என்பது P என்றால் உடனடி பவர் என்பது நேரம் t வரை ரெஸிஸ்டரால் உறிஞ்சப்படும் ஆற்றல் என்பது இப்போது இந்த சமன்பாட்டை t ஐ 0 க்கு சமமாகக் கண்டால் ஆற்றல் 0 ஆக இருக்கும் அந்த நேரத்தில் t என்பது முடிவிலிக்கு சமம் என்று கூறும்போது அடைப்புக்குறியில் உள்ள சொல் 0 ஆக மாறும் இந்த ஆற்றல் கெப்பாசிட்டரில் சேமிக்கப்பட்ட ஆரம்ப ஆற்றலைத் தவிர வேறில்லை எனவே கெப்பாசிட்டரில் இருந்த மொத்த ஆற்றல் முடிவிலா நேரத்தில் ரெஸிஸ்டரிலிருந்து வெளியேற்றப்படுகிறது எனவே கெப்பாசிட்டரில் கிடைக்கும் ஆற்றலை முழுவதுமாக சிதறடிக்க எண்ணற்ற நீண்ட நேரம் எடுக்கும் சோர்ஸ் ப்ரீ ஆர் சி சர்க்யூடுக்கு வேண்டிய இரண்டு முக்கிய விஷயங்கள் உள்ளன ஒன்று ஆரம்ப வோல்டேஜும் மற்றொன்று நேர மாறியின் மதிப்பு இந்த இரண்டு மதிப்புகளைப் பெறும்போது நாம் பெற்ற சமன்பாட்டைப் பயன்படுத்தலாம் மற்றும் சர்க்யூட்களில் வோல்டேஜ் அல்லது கரண்ட் போன்ற பல்வேறு அளவுருக்களை காணலாம் எனவே வெளியீடு என்னவென்பதை பொருட்படுத்தாத போது நேர மாறிலி ஒன்றுதான் எனவே τ என்ற நேர மாறியைக் கண்டு பிடிக்கும் போது அது ஆர் க்கு சமம் ஆர் பெரும்பாலும் தெவெனின் ஈகுவலன்ட் ரெஸிஸ்டன்ஸ் ஆகும் பெரிய சர்க்யூட்டுக்கு சர்க்யூட் ரெஸ்பான்ஸை கண்டுபிடிக்க விரும்பினால் நீங்கள் தெவெனின் தேற்றத்தைப் பயன்படுத்தலாம் மேலும் ஆர் கெப்பாசிட்டரின் முனையத்தில் வெறுமனே ஒரு தெவெனின் ஈகுவலன்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் எனவே நீங்கள் கெப்பாசிட்டரை capacitor வெளியே எடுத்து தெவெனின் ரெஸிஸ்டன்ஸ் எதிர்ப்பின் மதிப்பைக் கண்டால் அது சர்க்யூட்களின் நேர ரெஸ்பான்ஸை கண்டுபிடிக்க போதுமானதாக இருக்கும் படத்தில் குறிப்பிட்ட இந்த உருவத்தை கண்டால் கெப்பாசிட்டர் முழுவதும் ஆரம்ப வோல்டேஜ் 15 வோல்ட் ஆக இருக்கட்டும் நாம் அதன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் முதலில் நாம் சமமான ஈகுவலன்ட் ரெஸிஸ்டன்ஸைக் கண்டுபிடிப்போம் அல்லது கெப்பாசிட்டர் முனையத்தில் தெவெனின் ரெஸிஸ்டன்ஸ் என்று கூறலாம் பின்னர் நாம் கெப்பாசிட்டர் வோல்டேஜை பெறுவோம் பின்னர் அதன் மதிப்பை தீர்மானிப்போம் இப்போது 8 ஓம் மற்றும் 12 ஓம் ரெசிஸ்டர்கள் தொடரில் உள்ளன இந்த கலவையானது 5 ஓம் ரெஸிஸ்டன்சுக்கு இணையாக உள்ளது மேலே உள்ள ஸ்லைடில் உள்ள கணக்கீடுகளிலிருந்து ஆர் ஈகுவலன்ட் 4 ஓம்ஸ் க்கு சமமாக உள்ளது என்பதைக் காணலாம் எனவே இறுதியாக ஆர் ஈகுவலன்ட் என்பது 4 ஓம்களாக இருக்கும் 0 1 பாரெட் கெப்பாசிட்டர் உடன் இணையாக இணைக்கப்பட்டுள்ளது அது ஆரம்ப வோல்டேஜ் 15 வோல்ட்டாகக் கொண்டிருக்கிறது மேலே உள்ள ஸ்லைடில் இருந்து அறியப்படாத அளவுருக்களைக் கண்டுபிடிக்க கணக்கீடுகளைப் பற்றி காணலாம் இன்றைய பகுதியில் ஆர் சி சர்க்யூட்டுக்கான இயற்கையான ரெஸ்பான்ஸை பற்றி விவாதித்தோம் அடுத்த பகுதியில் ஆர் எல் சர்க்யூட்டுக்கான இயற்கையான ரெஸ்பான்ஸை பற்றி விவாதிப்போம்